காலை வணக்கம் வேலை அழுத்த அணுகுமுறையைப் பொருத்தவரை IS 1905 வரை வடிவமைப்புக் கருத்தாய்வுகளைத் தொடர்கிறோம் எனவே கடந்த வகுப்பில் நாம் உண்மையில் அடிப்படை அழுத்தத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் அதாவது நாம் அனுமதிக்கப்பட்ட அமுக்க அழுத்தத்தையும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை எவ்வாறு அடைகிறோம் என்பதையும் கடைசி வகுப்பில் நாம் எங்கு நிறுத்தினோம் என்பதையும் பார்க்க வேண்டும் அழுத்த அழுத்தம் மூன்று முக்கிய காரணிகளைப் பயன்படுத்தி காரணியாக்கப்படுகிறது சரி முதல் காரணி மிக முக்கியமான காரணியாகும் அழுத்தத்தைக் குறைக்கும் காரணியானது மெல்லிய விகிதம் மற்றும் மையப் பிறழ்ச்சியானவிகிதம் ks ஆகியவற்றைத் தொடர்ந்து பரப்பளவைக் குறைக்கும் காரணியாகும் ஏனெனில் பகுதி சிறியதாக இருப்பதாலும் இறுதியாக செங்கற்கள் போடப்படும் விதம் காரணமாக ஏற்படக்கூடிய படுக்கை மூட்டுகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்களைக் கணக்கிடுவதற்கான வடிவ மாற்றக் காரணியாகும் இறுதியாக அனுமதிக்கப்பட்ட அமுக்க அழுத்தம் fc என்பது அடிப்படை அழுத்த அழுத்தமாகும் இது உங்களிடம் சோதனை முடிவுகள் இருந்தால் கட்டுமான சுருக்கத்தில் தோல்வி வலிமையின் கால் பகுதியை நாம் பார்க்கிறோம் அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அலகு வலிமை மற்றும் ஒரு மோட்டார் வலிமையை தேர்வு செய்ய விரும்பினால் குறியீட்டின் அட்டவணை 8 இல் அடிப்படை அழுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அடிப்படை அழுத்த அழுத்தத்தைப் பயன்படுத்தவும் இவற்றில் உள்ள காரணிகளைப் பயன்படுத்தி அடிப்படை அழுத்த அழுத்தத்தைக் குறைக்கவும் ks மற்றும் ka காரணிகள் 1 ஐ விட குறைவாக இருக்கும் அதேசமயம் kp காரணி 1 ஐ விட அதிகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வடிவமைப்பிற்கான அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை நீங்கள் அடைகிறீர்கள் இந்த அனுமதிக்கப்பட்ட அமுக்க அழுத்தம் வெவ்வேறு சுவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இது உங்கள் வடிவமைப்பைச் செய்யத் தொடங்கும் போது நீங்கள் உணரக்கூடிய ஒன்று ஏனெனில் ஒவ்வொரு சுவருக்கும் வெவ்வேறு எல்லை நிலைகள் வெவ்வேறு மெல்லிய விகிதங்கள் இருக்கும் எனவே ஒவ்வொரு உள்ளமைவுக்கும் ஒவ்வொரு சுவருக்கும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை அடைய வேண்டும் எனவே அது அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தைப் பொறுத்த வரையில் உள்ளது மீண்டும் வேலை அழுத்தங்கள் இழுவிசை அழுத்தம் என்ற கருத்துக்குள் வேலை செய்வது அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமும் இதேபோல் வரையறுக்கப்பட வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தத்தை வரையறுக்க வேண்டும் பின்னர் வடிவமைப்பிற்கு தேவையான காசோலைகள் தயாராக இருக்க வேண்டும் இப்போது அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தம் சில நிபந்தனைகளின் கீழ் அதிகரிக்கப்படுகிறது சரி நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய நிபந்தனைகளை குறியீடு உங்களுக்கு வழங்குகிறது மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று நீங்கள் கருத்தில் கொள்ளும் சுமைகளின் குறிப்பிடத்தக்க மையப் பிறழ்ச்சியை க் கொண்டிருக்கும் போது நீங்கள் கருத்தில் கொண்ட செங்குத்து சுமைகள் ஆகும் உங்களுக்கு மையப் பிறழ்ச்சி இருக்கும்போது சுமைகளின் விளைவாக ஏற்படும் மையப் பிறழ்ச்சியை ப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் சுருக்க அழுத்தங்கள் குறுக்குவெட்டில் ஒரே மாதிரியாக இல்லை நீங்கள் ஒரே மாதிரியான அழுத்த அழுத்தங்களைக் கொண்டிருக்கவில்லை சுருக்க அழுத்தங்களில் நீங்கள் சாய்வு பெறுவீர்கள் நீங்கள் ஒன்றில் குறைந்த அழுத்த அழுத்தங்கள் இருக்கும் குறுக்கு பிரிவின் முடிவு குறுக்கு பிரிவின் மறுமுனையில் அதிக அழுத்த அழுத்தங்கள் எனவே குறுக்கு பிரிவில் சாய்வு இருந்தால் சுவரின் குறுக்குவெட்டு ஒரே மாதிரியான சுருக்கத்தில் இல்லாதது முழு குறுக்குவெட்டும் ஒரே நேரத்தில் தோல்வியடையாது என்று அர்த்தம் ஆனால் மிகவும் சுருக்கப்பட்ட ஃபைபர் விளிம்பு மிகவும் சுருக்கப்பட்டதாக முதலில் நசுக்கப்படும் அதேசமயம் மீதமுள்ள பகுதிகள் இன்னும் நசுக்கப்பட்டிருக்காது எனவே விளிம்பு சுருக்க ஃபைபர் முதலில் தோல்வியடையும் ஒரு திரிபு சாய்வு இருக்கும் அதேசமயம் மீதமுள்ள குறுக்குவெட்டு சுருக்க அழுத்தத்தின் மதிப்பை எட்டவில்லை எனவே இந்த திரிபு சாய்வு விளைவைக் கணக்கிட கட்டுமானம் அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை அதிகரிக்க அனுமதிக்கிறோம் மேலும் இது அதிகபட்சமாக 25 சதவீதமாக அதிகரிக்கப்படுகிறது எனவே ஃப்ளெக்சுரல் கம்ப்ரஷன் கட்டுமானங்களின் கீழ் அதிக சுருக்க சுமைகளை எதிர்க்க முடியும் என்பதை இது அடிப்படையில் கணக்கிடுகிறது எனவே கட்டுமான சுத்த சுருக்கத்தின் காரணமாக அல்லாமல் வளைவதன் காரணமாக நெகிழ்வு சுருக்கத்தில் சுமார் 25 சதவீதம் அதிக அழுத்த அழுத்தங்களை எடுக்கலாம் எனவே அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களின் அதிகரிப்பு அனுமதிக்கப்படுவதற்கு இதுவே முதல் மற்றும் முக்கிய காரணம் எனவே fc ஐ 1 25 ஆல் அதிகரிப்பதன் மூலம் திரிபு சாய்வு விளைவு அவ்வாறு செய்யும்போது கணக்கிடப்படுகிறது 25 சதவீதம் தானே மேலும் கட்டுமான சுவரின் செயலில் உள்ள குறுக்கு பிரிவில் விரிசல் மற்றும் அழுத்தங்கள் மறுபகிர்வு செய்யப்படுவதால் இது உண்மையான இடத்தில் நிகழும் சில மறுபகிர்வுகளை மறைமுகமாக கணக்கிடுகிறது எனவே குறுக்குவெட்டின் 24ல் 1க்குக் குறைவாக உங்கள் மையப் பிறழ்ச்சிகள் இருக்கும்போது குறியீடு அடிப்படையில் குறைந்த மையப் பிறழ்ச்சிகளைப் பார்க்கிறது 24ல் 24ல் 1 முதல் ஆறில் ஒரு பங்கு வரையிலான குறுக்குவெட்டுக்கு இடையில் இருக்கும் இது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இறுக்கமான விசை பெறத் தொடங்கும் போது குறுக்குவெட்டு மற்றும் குறுக்குவெட்டின் ஆறில் ஒரு பங்கிற்கு மேல் இறுக்கமான விசை பெறத் தொடங்கும் போது இது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த வகைகளின் அடிப்படையில் நீங்கள் 24 இல் 1 ஐ விட அதிகமான மையப் பிறழ்ச்சியை க் கொண்டிருக்கும் போது அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை 25 சதவிகிதம் அதிகரிக்க நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் எனவே உங்கள் இரண்டு விளிம்பு சுருக்க அழுத்தங்கள் விளிம்பு 1 மற்றும் விளிம்பு 2 ஐ f 1 மற்றும் f 2 என மதிப்பிட வேண்டும் பின்னர் நீங்கள் நெகிழ்வு சுருக்கத்தை கணக்கிட விளிம்பு சுருக்க அழுத்தத்தை 25 சதவீதம் அதிகரிக்க வேண்டும் குறியீடு மற்ற நிலைமைகளில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை அதிகரிக்க அனுமதிக்கிறது அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிற்சேர்க்கை உள்ளது இது செய்யப்படும் மற்றொரு நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் செறிவூட்டப்பட்ட சுமைகள் மற்றும் விநியோகிக்கப்பட்ட சுமைகள் இருக்கும்போது செறிவூட்டப்பட்ட சுமைகள் தாங்கும் பகுதி சிறியதாக இருப்பதால் விநியோகிக்கப்பட்ட சுமைகளுக்கு எதிராக நீங்கள் செறிவூட்டப்பட்ட சுமைகளுடன் பணிபுரிந்தால் அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை மீண்டும் அதிகரிக்க அனுமதிக்கிறது எனவே அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நிபந்தனைகளைக் கொண்ட பின்னிணைப்பு C ஐ நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இரண்டு மிக முக்கியமான ஒன்று திரிபு சாய்வு விளைவு மற்றும் இரண்டாவது நீங்கள் செறிவூட்டப்பட்ட சுமைகளைக் கொண்டிருக்கும் போது நான் தொட்டது இங்கே சரி ஆகும் அதனுடன் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தங்களையும் நாம் வரையறுக்க வேண்டும் கட்டுமான இழுவிசை வலிமை குறிப்பிடத்தக்க ஒன்று அல்ல படுக்கை மூட்டு இழுவிசை வலிமை குறிப்பிடத்தக்க ஒன்று அல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் இழுவிசை வலிமையின் அனுமதிக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட பூஜ்ஜியமற்ற மதிப்பீடு இருந்தால் அதை உங்கள் வடிவமைப்பிற்குள் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த மதிப்புகள் சிறியதாக இருக்கும் இருப்பினும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அணுகுமுறைக்குள் பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் M1 அல்லது சிறந்த மோர்டார் கிரேடு M1 H 1 அல்லது H 2 கிரேடு மோர்டார்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் செங்குத்து திசையில் வளைவதைப் பார்க்கிறீர்கள் என்றால் எனவே படுக்கை மூட்டுகளில் சாதாரணமாக ஏற்படும் இறுக்கமான விசையைநீங்கள் பார்க்கிறீர்கள் இறுக்கமான விசை படுக்கை மூட்டுகளில் இயல்பாக செயல்படும் போது கட்டுமானங்களில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தம் 0 07 MPa ஆகும் இப்போது அதே சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் M1 அல்லது சிறந்த தர மோர்டார்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இங்கே படுக்கை மூட்டுக்கு இணையான இழுவிசை வலிமை முந்தைய மதிப்பை விட இரண்டு மடங்கு மதிப்பைப் பயன்படுத்தலாம் எனவே படுக்கை மூட்டுக்கு இணையான அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமானது படுக்கை மூட்டுக்கு செங்குத்தாக அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை விட இருமடங்கு வைக்கப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் எனவே பெட் மூட்டுக்கு இணையான இழுவிசை வலிமையின் ஆர்த்தோகனல் வலிமை விகிதம் செங்குத்தாக இழுவிசை வலிமைக்கு பெட் மூட்டு பொதுவாக 2 ஆகும் இது குறியீடு வெளிப்பாடுகளிலும் இன்னும் பராமரிக்கப்படுகிறது அலகு வலிமை குறைந்தபட்சம் 10 MPa அல்லது 10 Nmm2 ஆக இருந்தால் மட்டுமே படுக்கை மூட்டுக்கு இணையான இழுவிசை வலிமைக்கு அந்த அதிகரிப்பை இரண்டு முறை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவீர்கள் எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமாகும் ஆனால் நீங்கள் பலவீனமான மோர்டார்களான M2 மோர்டார்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் மதிப்பு பொதுவாக குறைவாக இருக்கும் நீங்கள் படுக்கை மூட்டுக்கு இயல்பான இறுக்கமான விசை மற்றும் இரட்டிப்புக்கு 0 05 MPa ஐப் பார்க்கிறீர்கள் மோர்டார் குறைந்த தர M2 தர மோட்டார் இருந்தால் நீங்கள் அதை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய அழுத்தமாகப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தம் நீங்கள் ஒரு மதிப்பீட்டைச் செய்து இதைப் பயன்படுத்தலாம் இது ஒரு சிறிய அளவு மற்றும் பூஜ்ஜிய இழுவிசை வலிமை நிலையைப் பயன்படுத்துவதில் உள்ள சிரமம் என்னவென்றால் உங்களிடம் ஒரு குறுக்குவெட்டு இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் இது முழு குறுக்குவெட்டும் சுருக்கத்தில் இருப்பதை உறுதி செய்யும் எனவே நீங்கள் கணக்கிடக்கூடிய இந்த சிறிய அளவிலான இறுக்கமான விசை உங்கள் குறுக்கு பிரிவில் வரும் சிறிய அளவிலான இறுக்கமான விசை மூலம் சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும் மேலும் நீங்கள் குறுக்கு வெட்டு பரிமாணத்தையே மேம்படுத்தலாம் வெட்டு அழுத்தத்தைப் பொறுத்த வரையில் நாம் முன்பு பார்த்தது மூன்றாவது விடயம் வெட்டு அழுத்தத்தின் அடிப்படையில் இது நாம் பொருள் வலிமையைப் பார்த்தபோது பார்த்த ஒன்று வெட்டு வலிமையை நாம் கருத்தில் கொண்ட வடிவம் ஒரு மொஹர் கூலம்ப் அளவுகோலில் இருந்து வந்தது பிணைப்பு வலிமை ஒருங்கிணைப்பு மற்றும் உள் உராய்வு கோணம் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் பொருளின் வகையின் அடிப்படையில் கிடைக்கும் உராய்வு எதிர்ப்பு ஆகியவற்றிலிருந்து வலிமை வருகிறது எனவே இந்த விஷயத்தில் குறியீட்டில் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தம் fs 0 1 fd6 என்பதை நாம் முன்பே பார்த்தோம் இங்கே 0 1 என்பது நீங்கள் பெறக்கூடிய ஒருங்கிணைவைக் குறிக்கும் மதிப்பு அலகுக்கும் மோட்டார்க்கும் இடையே உள்ள பிணைப்பு அதேசமயம் fd க்கு ஆறில் ஒரு பங்கு இதில் fd என்பது சுருக்கப்பட்ட பகுதியில் மட்டும் இறந்த சுமைகளால் ஏற்படும் அழுத்த அழுத்தமாகும் சுவர் குறுக்குவெட்டு இறுக்கமான விசையில் இருக்கும் பகுதியை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் இதை வலிமை சமன்பாட்டுடன் ஒப்பிட முடிந்தால் நாம் உராய்வு எதிர்ப்பின் மதிப்பைப் பற்றி பேசுகிறோம் ஆறில் ஒரு பங்கு உராய்வு குணகம் கட்டுமான 0 4 போன்ற பொருட்களில் நீங்கள் உண்மையில் பெறுவதை ஒப்பிடுகையில் இது மிகவும் சிறியது மேலே உள்ளவை நீங்கள் பொதுவாக உண்மையான நிலைமைகளில் பெறுவீர்கள் ஆனால் நாம் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களுக்குள் வேலை செய்கிறோம் எனவே 0 1 ஒத்திசைவைக் குறிக்கிறது மற்றும் ஆறில் ஒரு பங்கு mu ஐக் குறிக்கிறது மற்றும் சுவர் குறுக்குவெட்டின் சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அழுத்த அழுத்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை வரையறுத்துள்ளீர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தம் வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தத்தை வரையறுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மூன்று வெவ்வேறு வரையறைகளைப் பார்த்தால் வெவ்வேறு சுவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தம் வேறுபட்டதாக இருக்கும் சுவர் கட்டமைப்புகளின் நீளம் மற்றும் உயரம் மாறுபடும் என்பதால் எல்லை நிலைமைகள் மாறுபடும் எனவே மெல்லிய விகிதங்கள் மாறும் மற்றும் ks காரணி சுவரில் இருந்து சுவருக்கு மாறலாம் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தங்கள் மாறாது அது நீங்கள் பார்க்கும் கலவைக்கு நிலையானதாக இருக்கும் அனுமதிக்கக்கூடிய வெட்டு அழுத்தங்களும் மாற்றப்படும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தங்கள் மாறும் ஏனெனில் இது நீங்கள் பரிசீலிக்கும் இடத்தில் உள்ள சுவரில் உள்ள அழுத்தத்தைப் பொறுத்தது எனவே மீண்டும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தங்கள் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தங்களாக சுவரில் சுவர் மதிப்பிடப்பட வேண்டும் எனவே இதனுடன் கட்டமைப்பிலேயே செயல்படும் சுவரில் செயல்படும் புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவைக்கான அழுத்தங்கள் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களுக்குள் இருப்பதை உறுதிசெய்ய தேவையான சோதனைகளைச் செய்வதற்குத் தேவையான கட்டமைப்பு உங்களிடம் உள்ளது சரி இதனுடன் நான் ஆராய விரும்பும் மற்றொரு அம்சம் உள்ளது இது வளைவு நடவடிக்கையின் கருத்தாகும் இது கட்டுமானங்களில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மற்றும் கட்டுமான குறியீடு உண்மையில் வளைவு நடவடிக்கைக்குக் காரணமாகும் ஆனால் இந்த வளைவு நடவடிக்கை நாம் முன்பு பார்த்த வளைவு நடவடிக்கையில் இருந்து சற்று வித்தியாசமானது எனவே இதற்காக சில நிமிடங்கள் செலவிடுவோம் நாம் முன்பு பார்த்ததற்கு எதிராக குறியீட்டில் குறிப்பிடப்படும் வளைவு நடவடிக்கை சுவரின் அவுட் ஆஃப் பிளேன் டிபார்மேஷன் காரணமாக வளைவுச் செயல் நடப்பதை நாம் முன்பே பார்த்தோம் இது சுவரின் ப்ளேன் லோட் எதிர்ப்பை அதிகமாக அனுமதிக்கும் ஒரு வளைவு நடவடிக்கை காற்றின் சுமைகள் அல்லது செயலற்ற சுமைகளால் ஒரு சுவர் பக்கவாட்டாக ஏற்றப்படுவதால் நகராத ஆதரவுகள் அல்லது உறுதியான ஆதரவுகள் இருப்பதால் எப்படி சுவர்கள் சிதைக்கத் தொடங்குகின்றன என்பதைப் பொறுத்து உங்களுக்கு ஆதரவுக்கும் சுவருக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறதா அல்லது இடைவெளி இல்லாமல் இருக்கிறதா என்பதைப் பொறுத்து நீங்கள் சுவரின் திறனை அதிகரிக்கும் கூடுதல் இறுகப்பிடித்தல் படைகள் பெற முடியும் இது நாம் இதுவரை பார்த்த வளைவு நடவடிக்கையாகும் எனவே அது பிளேனின் திசையில் உள்ளது இங்கே குறியீடு பேசுவது என்னவென்றால் சுவர்களில் திறப்புகள் இருக்கும் போது பிளேனில் உள்ள திசையில் வளைவுச் செயல் நிகழ்கிறது சரி எனவே நாம் முதல் வழக்கை ஆராய்வோம் கட்டுமானங்களில் ஏற்படும் பிளேனில் உள்ள வளைவு நடவடிக்கையான வழக்கை ஆராய்வோம் கருத்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நீங்கள் உண்மையில் ஒரு உந்துதல் வரிசையைக் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு வளைவின் வடிவத்தை எடுக்கும் மற்றும் சுமை எதிர்ப்பை அனுமதிக்கும் அழுத்த சக்திகளின் சக்திகளை உருவாக்குகிறது எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் ஒரு சுவரில் ஒரு செங்குத்து சுமை சுமக்கும் உறுப்பு ஆகும் போது இப்போது செங்குத்து சுமை பாதையில் ஒரு தொடர்ச்சி இல்லை எனவே அந்த நேரத்தில் சுமைக்கு என்ன நடக்கும் சுமை என்றால் நீங்கள் திறப்பின் மேல் வழங்கப் போகும் லிண்டல் மூலம் அது முழுமையாகச் சுமக்கப்படுமா அல்லது சுமை உண்மையில் திறப்பின் பக்கங்களுக்கு மாற்றப்படப் போகிறதா மேலும் அது திறப்பின் அளவிற்கு மாற்றப்பட்டால் அந்த செயல் உண்மையில் நாம் ஆராய்வது மற்றும் நிகழும் நிகழ்வு வளைவு நடவடிக்கை மற்றும் எந்த சூழ்நிலையில் இது நிகழ்கிறது என்பதை நாம் ஆராய முயற்சிக்கிறோம் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது எனவே இந்த சூழ்நிலையைப் பார்ப்போம் நாம் சுவரின் பிளேனைப் பார்க்கிறோம் என்று சொன்னது போல் ஒரு சுவரைப் பார்க்கிறோம் மற்றும் சுவரின் பிளேனில் நம்மிடம் ஒரு திறப்பு உள்ளது இது ஒரு தெளிவான இடைவெளி L இன் கதவு திறப்பு ஆகும் மேலும் உங்களிடம் ஒரு லிண்டல் வழங்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு திறப்பும் பொதுவாக ஒரு லிண்டலுடன் வழங்கப்படுகிறது இப்போது லிண்டலுக்கு நாம் கருதும் வடிவமைப்பு சுமைகளுக்கு வருவோம் இருப்பினும் திறப்பு மற்றும் திறப்புக்கு மேலே இருக்கும் சுமையைப் பார்க்கிறோம் எனவே உங்களிடம் கட்டுமான சுவரின் ஸ்பான்ரல் உள்ளது உங்களுக்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு தூண்கள் உள்ளன கட்டுமான சுவரின் ஸ்பான்ரல் அந்த ஸ்பாண்டரின் சுமைக்கு என்ன ஆனது என்பது கேள்வி இப்போது உங்களிடம் போதுமான அளவு இருந்தால் திறப்பின் இரண்டு பக்கங்களிலும் போதுமான இடம் மற்றும் அது ஒரு முக்கியமான தேவை திறப்பின் இருபுறமும் உங்களுக்கு போதுமான இடம் இருந்தால் திறப்புக்கு மேலே இருக்கும் சுமை உண்மையில் செங்குத்து விசைகளின் விளைவாக ஒரு வளைவின் வடிவத்தில் உருவாக்குவதன் மூலம் முழுமையாக மாற்றப்படும் வளைவு இந்த முழுமையான வளைவை உருவாக்க முடிந்தால் உண்மையில் திறப்புக்கு வரும் சுமை இருபுறமும் திசைதிருப்பப்படும் இருப்பினும் சில வடிவியல் கட்டுப்பாடுகள் உள்ளன இது நிகழ வேண்டுமா இல்லையா என்பதைக் கடைப்பிடிக்க வேண்டும் மேலும் இது லின்டலை நீங்கள் எவ்வளவு வடிவமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது எனவே சில நிமிடங்களில் வெவ்வேறு நிலைமைகளின் கீழ் நாம் அதை ஆய்வு செய்யப் போகிறோம் எனவே நாம் சொல்வது என்னவென்றால் திறப்புக்கு மேலே அமர்ந்திருக்கும் சுமை பக்கங்களுக்கு மாற்றப்படலாம் மேலும் இரு பக்கங்களும் முதலில் சுமந்து கொண்டிருந்ததை விட அதிக சுமைகளைச் சுமக்கும் எனவே படத்தில் உள்ள இந்த நீட்டிப்புகளைப் பார்த்தால் சுவரின் அடிப்பகுதியில் உள்ள ஜிஹெச் மற்றும் ஜேகே ஆகியவை இப்போது கூடுதல் சுமையையும் கூடுதல் அழுத்தத்தையும் சுமக்கும் திறப்பு இல்லாதிருந்தால் சுவர் என்னவாக இருந்திருக்கும் என்பதை ஒப்பிடுகையில் சரி நான் சுவரின் அடிப்பகுதியில் உள்ள சராசரி அழுத்தங்களை எடுத்துக் கொண்டால் A B எந்த திறப்பும் இல்லாவிட்டால் GH மற்றும் JK பிரிவுகளில் சுவர் அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் அதாவது இப்போது இந்த திறப்புக்கு மேல் இருக்கும் சுமை கூடுதலாக இந்த இரண்டு பிரிவுகளான GH மற்றும் JK க்கு திசை திருப்பப்படுகிறது இருப்பினும் இருபுறமும் எவ்வளவு இடம் உள்ளது என்பதில் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு உள்ளது உங்களிடம் போதுமான இடம் இல்லையென்றால் வளைவை உருவாக்க முடியாது பின்னர் நீங்கள் ஒரு வளைவின் வடிவத்தில் சுமைகளை எதிர்க்க மாட்டீர்கள் அல்லது வளைவு நடவடிக்கையே முழுமையாக இருக்க முடியாது வடிவியல் ரீதியாக நீங்கள் செய்தால் வளைவு நடவடிக்கையை நீங்கள் முழுமையாகச் சார்ந்திருக்க முடியாது இந்த வகையான கட்டமைப்பு இல்லை எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் திறப்பின் மேல் அமர்ந்திருக்கும் சுமை திசைதிருப்பப்பட்டு சுவரின் பக்கங்களின் பக்கங்களுக்கு ஒரு வளைவு வடிவத்தில் ஒரு உந்துதல் போல் செயல்படுகிறது நீங்கள் புள்ளிகள் C மற்றும் F புள்ளிகளைப் பார்த்தால் அவை வளைவின் ஸ்பிரிங் புள்ளிகளைப் போலவே இருக்கும் அங்குதான் வளைவு உருவாகிறது மற்றும் அந்த இரண்டு இடங்களில் வளைவின் ஸ்பிரிங் புள்ளிகள் இருந்தால் கூடுதல் செங்குத்து சுமை திசைதிருப்பப்படுகிறது இந்த இரண்டு பக்கங்களிலும் ஒரு வெட்டு சக்தியின் வடிவத்தில் செயல்படுகிறது எனவே வளைவின் இரண்டு பக்கங்களிலும் கிடைக்கும் வெட்டு எதிர்ப்பால் அது கவனிக்கப்படப் போகிறது எனவே வளைவு செயல்பாட்டிற்கு வளைவு சுயவிவரத்தை உருவாக்க வெட்டு எதிர்ப்பை வழங்குவதற்கு இருபுறமும் போதுமான சுவர் பகுதியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் எனவே இது உண்மையில் என்ன நடக்கிறது என்பது சுவரின் இருபுறமும் உண்மையில் ஒரு வளைவுக்கான ஆதரவாக செயல்படுகிறது எனவே அந்த பொறிமுறையை மனதில் வைத்து இது உண்மையில் நிகழக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளை ஆராய்வோம் எனவே திறப்புக்கு மேலே உள்ள கூடுதல் சுமை சுவரின் அளவிற்கு மாற்றப்படும் இந்த பகுதி எந்த நீளத்திற்கு கூடுதல் சுமை மற்றும் அதன் அழுத்த அழுத்தங்களைப் பெறப் போகிறீர்கள் என்பதை மதிப்பிடலாம் எனவே இந்த நீளம் GH மற்றும் JK x ஆக இருந்தால் 2 ஆல் வகுக்கப்படும் L அல்லது L H அடுக்கு இடையேயான உயரம் செயல்திறன் இடைவெளியை விட தோராயமாக குறைவாக இருக்கும் எனவே சுருக்க அழுத்தங்களின் அதிகரிப்பு எவ்வளவு பரப்பளவைக் காண்பீர்கள் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் எனவே நீங்கள் உண்மையில் அத்தகைய உள்ளமைவின் வரையறுக்கப்பட்ட உறுப்பு மாதிரியை உருவாக்கினால் சுவரில் உள்ள பகுதி AG திறப்பால் கிட்டத்தட்ட பாதிக்கப்படாத சுருக்க அழுத்தங்களைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் அது வெறும் வெற்றுச் சுவரைப் போலவே GH பகுதி கூடுதலாக இருக்கும் சுருக்க அழுத்தங்கள் மற்றும் அது வளைவு நடவடிக்கையின் உருவாக்கத்தின் காரணமாக வருகிறது AG GH JK மற்றும் KB ஆகியவற்றில் அழுத்த அழுத்தம் எவ்வளவு என்பதை வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் மதிப்பிடுவது கடினமாக இருக்கும் எனவே சுவரின் நீட்சிகளின் நீட்சிகளில் உள்ள அழுத்தத்தை தோராயமாக மதிப்பிடுகிறோம் எனவே இந்த பகுதி அதிக அழுத்த அழுத்தத்தைக் கொண்டுள்ளது என்று கூறுவது எளிதல்ல என்பதை நாம் தோராயமாக மதிப்பிடுகிறோம் எனவே அந்த அழுத்த அழுத்தத்திற்கான வடிவமைப்புத் தேவை என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட்டு முழு நீட்டிப்பின் அழுத்தங்களையும் தோராயமாக மதிப்பிடுகிறோம் இந்த கட்டத்தில் நான் குறிப்பிட விரும்பும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் செறிவூட்டப்பட்ட சுவரில் இருந்து ஒரு கட்டுமான சுவரில் சுமை விநியோகத்தில் வரும் சுமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு கட்டுமான சுவரில் ஒரு கற்றை அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் பின்னர் பீமிலிருந்து கட்டுமான சுவருக்கு சுமை விநியோகம் செங்குத்து வலதுபுறத்தில் இருந்து 30 டிகிரி சிதறலால் நிகழும் என்று கருதப்படுகிறது இது நீங்கள் 30 கோணத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது ஒரு அனுமானம் செங்குத்தாக நீங்கள் செங்குத்தான சுமை கொண்டிருக்கும் போது சிதறல் 30 டிகிரி 30 பிளஸ் 30 என்றால் சுமை சிதறல் என்னவாக இருக்கும் என்றால் செறிவூட்டப்பட்ட சுமை சுவரில் உள்ள கட்டுமான பிளேனில் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்பட்ட சுமையாக மாறும் எனவே குறியீடு 30 டிகிரி பயன்படுத்த பரிந்துரைக்கிறது சில குறியீடுகள் இந்த மதிப்பு 45 டிகிரி எடுக்கும் என்று சில ஆய்வுகள் உள்ளன ஆனால் பல ஆய்வுகள் அது 30 டிகிரி நெருக்கமாக ஒரு மதிப்பு எடுக்க நல்லது என்று காட்டுகின்றன எனவே 30 டிகிரி சிதறல் என்பது பொதுவாக சுவர் பிளேனில் ஒரே சீராக விநியோகிக்கப்பட்ட சுமையாக மாற்றப்படும் செறிவூட்டப்பட்ட சுமைகளைப் பார்க்கப் பயன்படுகிறது அதே மதிப்பீட்டை ஒரு லிண்டலில் உள்ள கட்டுமான சுமைக்கும் இதேபோன்ற மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறோம் நான் பார்க்கும் அந்த முக்கோண இந்த சமபக்க முக்கோணத்திற்கு வருவோம் அதை சிறிது நேரத்தில் விளக்குகிறேன் வளைவு நடவடிக்கை உண்மையில் நடக்கும் என்றால் வளைவு நடவடிக்கை நடப்பதற்கான வடிவியல் நிலை உங்களிடம் உள்ளது அது திறப்பின் இருபுறமும் போதுமான அகலமான சுவர் உங்களுக்குக் கிடைக்கும் மற்றும் ஸ்பாண்ட்ரலும் போதுமான அளவு அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் லிண்டலுக்கு மேலேயும் சமபக்க முக்கோணத்திற்குள் ஒரு சமபக்க முக்கோணத்தை வரைந்தால் மற்ற சுமைகள் வரவில்லை மற்ற சுமைகள் வரும் சூழ்நிலையைப் பார்ப்போம் இங்கே மேலே காட்டப்பட்டுள்ள இந்த பச்சை கூரை ஸ்லாப் இங்கே மேலே காட்டப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது உண்மையில் குறைவாக உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஸ்லாப் திறப்புக்கு மேலே உள்ள சமபக்க முக்கோணத்தில் நாம் தலையிட வேண்டும் அப்போது உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை உள்ளது ஆனால் முக்கோணத்தின் உச்சியில் இருந்து முக்கோணத்திலிருந்து கூரை ஸ்லாப் கணிசமாக தொலைவில் இருக்கும் சூழ்நிலையை வைத்துக்கொள்ளுங்கள் இந்த உச்சம் என்பது இந்த சமபக்க முக்கோணத்தை மட்டுமே குறிக்கும் அதற்காக நீங்கள் லிண்டலை வடிவமைக்க வேண்டும் மீதமுள்ள சுமை திறப்புக்கு மேலே உள்ளது வளைவு நடவடிக்கை மூலம் பக்கங்களுக்கு மாற்றப்படும் எனவே இந்த வளைவு நிகழ்வு நீங்கள் லின்டலை வடிவமைக்கும் சுமையை வரையறுக்கும் வாய்ப்பை வழங்குகிறது எனவே உள்ளமைவு காரணமாக வளைவு நடவடிக்கை ஏற்படவில்லை என்றால் சரியான லின்டலை என்ன வடிவமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தப் பிரச்சனையின் முக்கியத்துவமும் இதுதான் வளைவு நடவடிக்கை என்றால் என்ன லிண்டல் சுமக்கும் சுமை என்ன என்பதைச் சொல்லும் இந்த சுவாரஸ்யமான புகைப்படம் என்னிடம் உள்ளது மேலும் இது இந்திரா ஆவாஸ் யோஜனா கட்டுமானம் 6 மீட்டர் 4 மீட்டர் நீளத்திற்கு செங்கல் கட்டுமானம் மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தளங்களைப் பயன்படுத்தி கட்டப்பட்டது லிண்டல் இல்லாததால் கட்டுமான வேலைகளில் உங்களுக்கு சேதம் மற்றும் சேதம் இருக்கும் ஆனால் அந்த முக்கோண சுமைக்கு மட்டும் லிண்டல் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது எனவே உங்களிடம் ஒரு லிண்டல் இருந்தால் திறப்புக்கு மேலே உள்ள கட்டுமானம் மீது வரும் மீதமுள்ள சுமை உண்மையில் வளைவு நடவடிக்கை மூலம் பக்கங்களுக்குச் சென்றது எனவே இது வளைவு நடவடிக்கை ஆகும் ஏனெனில் அங்கு எந்த லிண்டலும் வைக்கப்படவில்லை ஒரு லிண்டல் இருந்தால் நாம் இருக்க மாட்டோம் இதை நம்மால் நிரூபிக்க முடியாது உண்மையில் நீங்கள் உண்மையில் மறுபுறம் ஒரு லிண்டல் இருப்பதையும் அங்கு விரிசல் இல்லை என்பதையும் காணலாம் அதேசமயம் இந்த பக்கத்தில் லிண்டல் இல்லை மற்றும் ஒரு விரிசல் உள்ளது எனவே இந்த படம் உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது நிபந்தனைகள் அப்படியானால் சரி அனுமதித்தால் நீங்கள் லின்டலை வடிவமைக்க வேண்டிய சுமை எனவே இதிலிருந்து விலகும் நிபந்தனைகள் என்ன என்பதை ஆராய்வது பயனுள்ளது மற்றும் லிண்டலை வடிவமைப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சுவரின் இரு பக்கங்களிலும் குறிப்பிடத்தக்க நீளம் இல்லை என்றால் ஒரு சில நிபந்தனைகளை நாம் பார்க்கிறோம் சுவரின் இருபுறமும் சமச்சீரற்ற முறையில் கதவு திறப்பு அல்லது ஜன்னல் திறப்பு இருந்தால் சுவரின் அகலம் எவ்வளவு என்பதைச் சரிபார்த்து கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் இது L 1 நீளம் இந்த நீளம் L 1 என்பது ஒரு பக்கம் L 1 என்றும் மறுபுறம் L 2 என்றும் பார்க்கிறோம் இது திறப்பின் பயனுள்ள இடைவெளியில் பாதியாக இருக்க வேண்டும் L 1 ஆனது L இன் பாதிக்கு குறைவாக இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் உங்களிடம் உள்ள ஒரே விருப்பம் திறப்புக்கு மேலே வரும் அனைத்து சுமைகளின் மதிப்பீட்டை உருவாக்கி அந்த சுமை அனைத்தும் உண்மையில் திறப்புக்கு மேலே இருக்கும் சுமைகளை வடிவமைக்கவும் எனவே வளைவு நடவடிக்கையை உருவாக்க அல்லது வேறுவிதமாக வடிவவியலின் கிடைக்கும் வரை இது முக்கியமான விளைவு ஆகும் L 1 மற்றும் L 2 இரண்டு பக்கங்களிலும் இருந்தால் அதாவது L 1 மற்றும் L 2 0 5 L லிக்கு மேல் இருந்தால் வளைவு செயல்பாட்டின் விளைவான வளைவு உருவாகும் மற்றும் சமபக்க முக்கோணத்திற்காக மட்டுமே நீங்கள் லிண்டலை வடிவமைக்க முடியும் இந்த முதல் உருவத்தின் நடுவில் உள்ள உருவத்தில் வளைவை உருவாக்க முடியாது அது குறுக்கிடப்படுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் ஒரு வளைவை அங்கு வைக்க முயற்சித்தால் வளைவு குறுக்கிடப்படுகிறது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் வளைவு குறுக்கிடப்பட்டால் அது ஒரு சமச்சீர் சுமை பரிமாற்ற பொறிமுறையை உருவாக்காது எனவே முக்கோண சுமைக்கு மட்டும் நீங்கள் லிண்டலை வடிவமைக்க முடியாது திறப்புக்கு மேலே அமர்ந்திருக்கும் அனைத்து சுமைகளுக்கும் நீங்கள் அதை வடிவமைக்க வேண்டும் நாம் பேசும்பகுதி நாம் பேசும் சமபக்க முக்கோணப் பகுதி ஆகியவை தொந்தரவு செய்யக்கூடிய வேறு சில நிலைமைகள் மேலும் அந்த பகுதிக்குள் வேறு சுமைகள் வந்தால் அல்லது எந்த சூழ்நிலையில் சமபக்க முக்கோணப் பகுதியை மட்டுமே கருத்தில் கொள்வீர்கள் என்பது அர்த்தத்தில் தொந்தரவு செய்தால் நாம் ஒரு கணத்தில் ஆராய்வோம் எனவே திறப்பின் இருபுறமும் நீங்கள் குறிப்பிடத்தக்க நீள சுவர்களைக் கொண்டிருக்கும் சூழ்நிலையைப் பார்ப்போம் எனவே L 1 மற்றும் L 2 ஆகியவை நம்மிடம் உள்ள 0 5 L தேவையை விட அதிகம் எனவே வளைவு நடவடிக்கை வளரும் இருப்பினும் வளைவு நடவடிக்கை உருவாகி வருவதால் நீங்கள் உண்மையில் லிண்டலுக்கு மேலே உள்ள முக்கோணப் பகுதியைப் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பரிசோதிக்கும் முக்கோணப் பகுதி அந்தப் பகுதியில் வரும் வேறு சில சுமைகளால் தொந்தரவு செய்தால் அது மட்டுமல்ல முக்கோண சமபக்க முக்கோணத்தில் பொருந்தக்கூடிய கட்டுமான சுமை ஆனால் அந்த பகுதிக்குள் வரும் கூடுதல் சுமைகள் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் திறப்புக்கு மேலே உள்ள ஸ்பாண்ட்ரல் குறிப்பிடத்தக்கதாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் அது பரிமாணமாகவும் கூரையின் தளம் குறைந்த வட்டி அல்லது உயரம் குறைவாகவும் இருக்கலாம் சில கட்டுமானங்கள் 2 2 3 மீட்டர் குறைவாகவும் இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் தரையில் சுமை உண்மையில் சமபக்க முக்கோணத்தில் குறுக்கிட வேண்டும் எனவே சமபக்க முக்கோணம் நிறுவப்பட்டவுடன் நீங்கள் தரை சுமையின் அளவு என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் இது மீண்டும் மேலே உள்ள தரையில் இருந்து ஒரே சீராக விநியோகிக்கப்படும் சுமை உண்மையில் சமபக்க முக்கோணத்திற்குள் அமர்ந்திருக்கும் தரை சுமை என்ன மேலும் அந்த கூடுதல் சுமைக்கு லிண்டலை வடிவமைத்து நீங்கள் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்பட்ட சுமையைப் பயன்படுத்தி தரை சுமையிலிருந்து வருவதை நீங்கள் காணலாம் மற்றும் அதை லிண்டலின் வடிவமைப்பிற்கு மாற்றலாம் மீண்டும் மேலே உள்ள மாடியில் நீங்கள் மாடியில் இருந்தால் உங்களுக்கு ஒரு திறப்பு உள்ளது மற்றும் திறப்புக்கு கீழே கட்டுமானம் உள்ளது உங்களிடம் ஜன்னல் திறப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அந்தத் திறப்பின் உயரம் இருக்கும் வரை நீங்கள் திறப்பதற்குக் கீழே இருக்கும் முக்கோணத்தின் உச்சியும் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் ஒழுங்கீன முக்கோணத்தின் உச்சமும் 250 மிமீ ஆகும் அல்லது அதற்கு மேல் நீங்கள் சமபக்க முக்கோணத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளலாம் அதற்கு பதிலாக திறப்பு உச்சிக்கு அருகில் இருந்தால் நீங்கள் மற்ற சுமைகளையும் தரையில் இருந்து வருவதையும் மேலே உள்ள கதையிலிருந்து வருவதையும் பார்க்க வேண்டும் எனவே இங்கே இரண்டு நிபந்தனைகள் ஒன்று தரையே சமபக்க முக்கோணத்தை குறுக்கிடுகிறது எனவே லிண்டலுக்கான வடிவமைப்பு சுமையின் ஒரு பகுதியாக சமபக்க முக்கோணத்தை இடைமறிக்கும் பகுதியின் தரை சுமையை நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் மேலும் மேலே உள்ள திறப்பு உண்மையில் 250 மிமீ அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் இந்த பகுதிக்குள் உள்ள தரை சுமையை மட்டுமே நீங்கள் கருதுவீர்கள் இந்த சமபக்க முக்கோணத்தின் உச்சம் ஆகும் ஆக மேற்சொன்ன மாடியில் மேலே நடப்பது மீண்டும் வளைந்து கொடுக்கும் செயல் உங்களிடம் ஒரு திறப்பு உள்ளது மற்றும் முதல் மாடியில் திறப்பின் அளவிற்கு வளைவு நடவடிக்கை உள்ளது எனவே உச்சிக்கும் திறப்புக்கும் இடையே குறிப்பிடத்தக்க தூரம் இல்லை என்றால் தரை தளத்தில் உள்ள லிண்டலை வடிவமைக்க நீங்கள் பயன்படுத்தும் சமபக்க முக்கோணத்திற்கு கூடுதல் சுமை வரும் மேலே உள்ள திறப்பு நீங்கள் ஆய்வு செய்யும் சமபக்க முக்கோணத்தை இடைமறிக்கும் மற்றொரு சூழ்நிலை எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் மேல் மாடியில் இருந்து கட்டுமான சுமை இரண்டும் உள்ளது சுவரில் இருந்து சுமையின் ஒரு பகுதி உண்மையில் எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த அம்புகளை இங்கே காணலாம் மேல் மாடியின் கட்டுமான சுமை கட்டுமான தரையில் உள்ளது அந்த சுமை கட்டுமான சுவர் மற்றும் மேல் மாடியின் தளம் கூட லிண்டலுக்கு மாற்றப்படும் கீழே உள்ள லிண்டலுக்கும் மாற்றப்படும் எனவே தரைச் சுமை மற்றும் மேல் மாடியில் இருந்து கட்டுமான சுவர் சுமை ஆகியவை லிண்டலுக்கு மாற்றப்படும் அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கும் சுமை இது சமபக்க முக்கோணம் மேல் பகுதி வரை இருக்கும் கதை சம்பந்தப்பட்டது பின்னர் தரை தளத்தில் உள்ள சமபக்க முக்கோணத்தின் பகுதி ஆகும் எனவே லிண்டலுக்கு வரும் சுமையை மதிப்பிடுவதில் சமபக்க முக்கோணத்தால் குறுக்கிடப்படும் அனைத்து சுமைகளையும் நீங்கள் கணக்கிட முடியும் எனவே முக்கோணத்தின் உச்சம் திறப்பின் அடிப்பகுதி 25 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டியது முக்கியம் மீண்டும் இது ஒரு அனுபவத் தேவையாகும் எனவே லிண்டலின் வடிவமைப்பிற்கு என்ன கூடுதல் சுமைகளைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் வடிவவியலைச் சரிபார்க்க வேண்டும் இப்போது அதே மாடியில் நீங்கள் சுவர் சுமந்து கொண்டிருக்கும் கூடுதல் சுமைகளைக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை நீங்கள் பெறலாம் மேலும் இது உண்மையில் திறப்புக்கு மேலே உள்ள மண்டலத்தை தொந்தரவு செய்கிறது இங்கே ஒரு எளிய வழக்கு என்னவென்றால் உங்களிடம் கம்பிகள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கற்றைகள் அல்லது எஃகு கற்றைகளை அறையின் கூரையில் கட்டமைப்பின் கூரையில் சுமை சுமந்து செல்லும் அமைப்பின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களுக்கு இதுபோன்ற சூழ்நிலை இருக்கும்போது கருப்பு குறுக்குவெட்டு கட்டுமான சுவரில் ஒரு கற்றை வந்து ஓய்வெடுக்கிறது எனவே உங்களுக்கு அத்தகைய சூழ்நிலை இருந்தால் இங்கே நாம் இந்த குறுக்குவெட்டு மற்றும் மையக் கோட்டைக் கருத்தில் கொள்கிறோம் அந்த குறுக்குவெட்டின் மையக் கோடு உண்மையில் நாம் பார்க்கும் முக்கோணத்தின் உச்சியில் இருந்து 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் இந்த செறிவூட்டப்பட்ட சுமையிலிருந்து கூடுதல் சுமைகள் லிண்டல் வலது வடிவமைப்பில் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் 25 சென்டிமீட்டருக்கு மேல் தூரம் இருந்தால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை உங்களுக்கு போதுமான சிதறல் இருக்கும் மற்றும் கட்டுமான சுமைகளை சுமக்க முடியும் ஆனால் அது இந்த சமபக்க முக்கோணத்திற்கு மிக அருகில் இருந்தால் செறிவூட்டப்பட்ட சுமையின் சிதறலால் சமபக்க முக்கோணப் பகுதி பாதிக்கப்படும் எனவே பீமின் மையக் கோட்டிற்கும் முக்கோணத்தின் உச்சிக்கும் இடையிலான இந்த இடைவெளியைப் பொறுத்து செறிவூட்டப்பட்ட விசையிலிருந்து சுமைகளின் சிதறல் காரணமாக கூடுதல் சுமைகள் வருவதை நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் எனவே செறிவூட்டப்பட்ட விசையை 30 டிகிரி கோணத்துடன் ஒரே சீரான விநியோக சக்தியாக மாற்ற வேண்டும் எனவே புள்ளியிடப்பட்ட கோடுகளுடன் கூடிய இந்த முக்கோணத்தை நீங்கள் இங்கே பார்ப்பது கற்றையிலிருந்து வரும் செறிவூட்டப்பட்ட சுமையின் சிதறல் ஒரு சீரான விநியோகிக்கப்பட்ட சக்தியாக மாற்றப்படுகிறது முக்கோணத்தின் உச்சியும் செறிவூட்டப்பட்ட சுமையும் 25 சென்டிமீட்டருக்குள் இருந்தால் நிழலாடிய பகுதி பச்சை நிற நிழலான பகுதி கூடுதலாக லிண்டலின் வடிவமைப்பிலேயே கருதப்படுகிறது எனவே நீங்கள் சரிபார்க்க வேண்டிய மற்ற நிபந்தனை இதுவாகும் எனவே இழுவிசை சுமை எதிர்ப்பு உறுப்பு வளைக்கும் உறுப்பு லிண்டல் ஆகியவற்றின் வடிவமைப்பு வடிவமைப்பைப் பொருத்தவரை கவனமாகப் பார்க்க வேண்டும் நாம் பேசுவது வெட்டப்பட்ட லிண்டல்களைப் பற்றித்தான் என்பதை இந்த கட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சுவரின் இருபுறமும் பொதுவாக சுமார் 25 சென்டிமீட்டர் தாங்கி இருபுறமும் சில தாங்கிகளுடன் திறப்பதற்காக வழங்கப்படும் லிண்டல்கள் ஆகும் இருப்பினும் IS 4326 ஐப் பொருத்தவரை நீங்கள் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகளை வழங்குவது அவசியம் என்பதை நாம் கண்டோம் இந்த மட்டத்தில் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் பூகம்ப எதிர்ப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த கட் லிண்டல் உண்மையில் ஒரு கட் லிண்டலாக அல்ல ஆனால் ஒரு தொடர்ச்சியான லிண்டலாக அனைத்து சுமை தாங்கும் சுவர்கள் வழியாக இயங்கி அவற்றை ஒன்றாக இணைக்கும் வெட்டுக்கு மருந்துகள் உள்ளன லிண்டல் பேண்டிற்கான மருந்துகளும் உள்ளன நீங்கள் வைக்கும் எஃகு அளவு உண்மையில் பெயரளவுதான் அந்த லிண்டல் திறப்பின் ஒரு பகுதிக்கு வரும்போது திறப்பிற்கு மேலே உள்ள லிண்டல் எவ்வளவு சுமைகளுக்கு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாகச் சரிபார்க்க வேண்டும் அதேசமயம் லிண்டல் பேண்டின் மீதமுள்ள பகுதி நில அதிர்வு இசைக்குழுவைக் கொண்டிருக்கலாம் IS 4326 ஆல் பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச எஃகு IS 4326 இன் விவரத்திற்கு வரும்போது லிண்டல் பேண்டிற்கு பரிந்துரைக்கப்பட்ட எஃகு மிகவும் சிறியது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது உண்மையில் ஒரு இறுக்கமான விசையைஎதிர்க்கும் வகை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் இது ஒரு நெகிழ்வு உறுப்பு அல்ல எனவே நீங்கள் நில அதிர்வு பட்டைகளை எஃகு மற்றும் பரிமாணங்களை 4326 இல் வழங்கினாலும் திறப்புகளுக்கு மேலே உள்ள பகுதிகளுக்கு வரும்போது தொந்தரவு அல்லது மேலே உள்ள முக்கோணப் பகுதியில் உள்ள சுமைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்குத் தேவையான வடிவமைப்பு எதிர்ப்பைக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தொந்தரவு இல்லாமல் சரி எனவே IS 1905 உடன் வடிவமைப்பைப் பொருத்தவரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒட்டுமொத்த பரிசீலனைகள் நிச்சயமாகத் தொட்டப்பட்டுள்ளன மேலும் பல நுணுக்கங்கள் உள்ளன சில பயிற்சிகள் மூலம் நீங்கள் பாராட்ட முடியும் ஆனால் நான் ஒரு சிறிய பயிற்சியைத் தொட விரும்பினேன் நீங்கள் ஒரு கட்டுமான கட்டமைப்பின் கட்டுமான சுவரை வடிவமைக்க விரும்பினால் சுமை தாங்கும் கட்டுமான அமைப்பு வலுவூட்டப்படாத கட்டுமான என்பது நாம் பரிசீலித்து வருகிறோம் மண்டலம் 2 கட்டமைப்பை நில அதிர்வு மண்டலம் 2 கட்டமைப்பை எடுத்துக்கொள்வோம் குறுக்குவெட்டு தேர்வு ஒரு சுவருக்கான பொருள் தேர்வு ஆகியவற்றை நீங்கள் பின்பற்றுவீர்கள் எனவே இது நாம் பின்பற்ற வேண்டிய படிகளின் வரிசை நிச்சயமாக நாம் இங்கே புவியீர்ப்பு விசைகளைப் பார்க்கிறோம் என்று நான் கருதுகிறேன் ஆனால் நிச்சயமாக 1893 ஐ நீங்கள் பூகம்ப சக்திகளுடன் பணிபுரிகிறீர்கள் என்றால் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் காற்று சுமை குறியீட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அனுமானிக்க வேண்டும் மற்றும் ஈர்ப்பு விசைகளுக்கான ஒற்றைச் சுவரின் வடிவமைப்பைப் பார்த்து சுய எடையின் மதிப்பீட்டைப் பெறுங்கள் IS 875 பகுதியான சுமைகளைக் கையாளும் குறியீட்டிலிருந்து வரும் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிகைப்படுத்தப்பட்ட சுமைகளின் மதிப்பீட்டைப் பெறுங்கள் ஒன்று செயலிழைத்த சுமைகளுக்கு மற்றும் பகுதி 2 சுமத்தப்பட்ட சுமை ஆகும் எனவே சுவரில் செயல்படும் வெவ்வேறு சுமைகளை உங்களால் நிறுவ முடிந்தது என்று வைத்துக்கொள்வோம் நிச்சயமாக ஒரு மதிப்பீட்டைச் செய்வதன் மூலம் தொடங்குங்கள் அது சுவரில் செயல்படும் ஒரு சுமையாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் சுவரில் மையப் பிறழ்ச்சியுடன் அல்லது இல்லாமல் சுவரில் செயல்படும் ஒரு சுமையாக இருந்தால் இது உங்களுக்கு எளிமையானது ஆனால் சுவரில் பல சுமைகள் செயல்பட்டால் சுமையின் எடையுள்ள மையப் பிறழ்ச்சியை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே விளைவான விகித விகிதத்தின் மதிப்பீட்டை உருவாக்கவும் இங்கே நீங்கள் சுவரில் செயல்படும் வெவ்வேறு சுமைகளை அந்தந்த வினோதங்களுடன் இலட்சியப்படுத்தலாம் மற்றும் சுவரின் மையக் கோட்டைப் பற்றிய தருணங்களை எடுத்து அதன் விளைவாக ஏற்படும் விகிதத்தை அடையலாம் எனவே W சுவரின் மையக் கோடு பற்றிய தருணங்களில் இருந்து அதன் அதிவேகத்தன்மை e1 மற்றும் W2 ஆக ஒரு சுமையாக e2 ஆக மொத்த சுமை W ஐப் பார்த்து e தொப்பி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அடையலாம் இதன் விளைவாக ஏற்படும் மையப் பிறழ்ச்சியை அறிந்து கட்டடக்கலைக் கருத்தில் இருந்து வரும் குறுக்குவெட்டுடன் பணிபுரியத் தொடங்குங்கள் நீங்கள் 230 மிமீ சுவரில் அல்லது 340 மிமீ சுவரில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் வேலை செய்யும் தடிமன் உள்ளது மற்றும் உங்கள் மையப் பிறழ்ச்சியானவிகிதத்தைப் பெறலாம் இந்த இடத்தில் t இருக்கும் எனவே நீங்கள் விகித விகிதத்தை நிறுவியுள்ளீர்கள் உங்கள் ஆரம்ப விகித விகிதம் நிறுவப்பட்டது மையப் பிறழ்ச்சியானவிகிதத்துடன் திட்ட உள்ளமைவு மற்றும் சுவரின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் சுவரின் உயரம் மற்றும் விளிம்புகளின் நீளத்துடன் சுவரின் முனைகளால் விதிக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளின் அடிப்படையில் நீங்கள் அதன் பயனுள்ள உயரத்தை மதிப்பிட முடியும் சுவர் என்றால் சுவரின் பயனுள்ள நீளம் மற்றும் சுவரின் பயனுள்ள தடிமன் என்ன எனவே இந்த மூன்று அளவுருக்கள் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் என்பதைப் பார்த்தோம் நீங்கள் Heffective Leffective மற்றும் teffective ஆகியவற்றை மதிப்பிட்டவுடன் பழமைவாத பக்கத்தில் ஒளிபரப்பப்படும் மெல்லிய விகிதம் மற்றும் மெல்லிய தன்மை விகிதம் ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டும் மெலிந்த விகிதம் வந்தவுடன் உங்களிடம் மையப் பிறழ்ச்சி விகிதம் மற்றும் மெல்லிய தன்மை விகிதம் இருந்தால் நாம் முன்பு பார்த்த அட்டவணை 9 இலிருந்து அழுத்தப்பட்ட அழுத்தக் குறைப்பு காரணி ks இன் மதிப்பீட்டை நீங்கள் இப்போது செய்யலாம் அழுத்தத்தைக் குறைக்கும் காரணி ks ஐ நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் மேலும் செங்கற்கள் வேறு வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தால் குறுக்குவெட்டின் சிறிய தன்மை மற்றும் வடிவத்தை மாற்றியமைக்கும் காரணியைப் பொறுத்து பகுதி குறைப்பு காரணி பொருந்தும் எனவே இந்த கட்டத்தில் உங்களிடம் ks ka மற்றும் kp உள்ளது இந்த மூன்று காரணிகளையும் நீங்கள் பெற்றவுடன் கட்டுமான சுவரில் செயல்படும் மொத்த சுமை உங்களுக்குத் தெரியும் என்பதால் கட்டுமான சுவரின் குறுக்குவெட்டு உங்களுக்குத் தெரியும் சுருக்க அழுத்தத்தை மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் அழுத்த அழுத்தத்தை மதிப்பிட்டு அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தங்களை fs க்கு வருவதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் நாம் fb ஐ எடுத்து fb ஐ ks ka மற்றும் kp ஆல் பெருக்குகிறோம் இங்கே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் சுவரில் செயல்படும் கோரிக்கைகளின் அழுத்த அழுத்தத்தை மதிப்பீடு செய்து அதை ks ka மற்றும் kp ஆல் வகுக்கிறீர்கள் எனவே நீங்கள் இப்போது வடிவமைப்பதால் அடிப்படை அழுத்த அழுத்தத்தின் மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் எனவே சுமைகளால் ஏற்படும் அழுத்த அழுத்தத்தின் மதிப்பீட்டை அந்த மதிப்பை ks ka மற்றும் kp ஆல் வகுத்து f b வடிவமைப்பில் உங்களுக்குத் தேவையான அடிப்படை அழுத்த அழுத்தம் என்ன என்பதை மதிப்பிடுங்கள் எனவே நீங்கள் அடிப்படை அமுக்க அழுத்தத்தைப் பெற்றவுடன் சுருக்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை அதிகரிக்க முடியுமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு மையப் பிறழ்ச்சியானகுறிப்பிடத்தக்க மையப் பிறழ்ச்சியானநிலை இருந்தால் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தில் அதிகரிப்பைப் பயன்படுத்துவீர்கள் எனவே இங்கே நீங்கள் எளிமையாகச் செய்வது என்னவென்றால் ks ka மற்றும் kp ஆகிய குறைப்பு காரணிகளால் வகுக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் மேலும் இந்த விஷயத்தில் மையப் பிறழ்ச்சி காரணமாக அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை 25 சதவிகிதம் வரை அதிகரிக்கலாம் எனவே நீங்கள் பெறும் அழுத்த அழுத்தத்தின் மதிப்பை 1 25 ஆல் வகுத்தால் அடிப்படை அழுத்த அழுத்தத்தைப் பெறுவீர்கள் எனவே fs என்பது ks ka மற்றும் kp க்கு சமம் என்பதால் fb ஆல் பெருக்கப்படுவதால் நாம் அனுமதிக்கக்கூடிய அழுத்த சமன்பாட்டைப் பார்த்தோம் இப்போது நாம் வேறு வழியில் செயல்படுகிறோம் எனவே தேவை அழுத்தமானது அழுத்தத்தைக் குறைக்கும் காரணிகளால் வகுக்கப்படுகிறது நீங்கள் அனுமதிக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தின் அதிகரிப்பு இது அனுமதிக்கப்பட்ட அழுத்தப் பக்கத்தில் இருந்தால் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தம் 1 25 ஆல் அதிகரிக்கப்படும் அது fc ஆக 1 25 ஆக இருக்கும் ஆனால் இப்போது நாம் மறுபக்கத்தில் வேலை செய்கிறோம் எனவே 1 25 சமன்பாட்டின் இடது பக்கத்திற்கு செல்கிறது நீங்கள் fb க்கு தேவையான அடிப்படை அழுத்த அழுத்தத்தை அடைந்தவுடன் உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் உள்ளன நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் சில சோதனைகளை செய்யத் திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக டேபிளுக்குச் செல்லலாம் நீங்கள் IS 1905 என்ற குறியீட்டிற்குச் செல்லலாம் அட்டவணை 8 பின்னர் அட்டவணை 8 இல் நீங்கள் உண்மையில் தேர்வு செய்யலாம் அழுத்தத்தைக் குறைக்கும் காரணிகளைப் பயன்படுத்திய பிறகும் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தின் அதிகரிப்புக்குப் பிறகு 1 03 வரை செயல்படும் உங்கள் அடிப்படை அழுத்த அழுத்தத்தைக் கூறுவோம் நீங்கள் எங்காவது 1 03 MPa Nmm2 இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது M2 மோட்டார் மற்றும் ஒரு யூனிட் வலிமையுடன் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது ஆனால் உங்களுக்கு பிற கட்டுப்பாடுகள் உள்ளன நீங்கள் கட்டும் மண்டலம் பூகம்ப மண்டலம் மற்றும் நீங்கள் கட்டும் மண்டலம் ஆகியவற்றைப் பொறுத்து முதல் தடைகளில் ஒன்று இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தும் மோட்டார் வகையிலும் வரம்புகள் உள்ளன எனவே நீங்கள் உயர் மோர்டார்களுக்கு செல்ல வேண்டிய சில மோட்டார்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியாமல் போகலாம் எனவே நீங்கள் அதிக மோர்டார்களுடன் வேலை செய்யத் தொடங்குங்கள் பிறகு பாருங்கள் நான் 1 09 உடன் செல்லலாமா பின்னர் நான் 12 5 MPa செங்கல் அல்லது 10 MPa செங்கல் கொண்டு H1 மோட்டார் கொண்டு செல்லலாமா எனவே நீங்கள் இப்போது விளையாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனெனில் f b நிறுவப்பட்டவுடன் நீங்கள் இந்த கைப்பிடியை வைத்திருக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் மோட்டார் வகை மற்றும் அலகு வலிமையைத் தேர்வுசெய்யலாம் ஆனால் நீங்கள் ஒரு சுவருக்காக இந்த கணக்கீடு செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு சுவருக்கும் இதைத் திரும்பத் திரும்பச் செய்வீர்கள் அதாவது அலகுகளின் சுருக்க வலிமை மற்றும் மோர்டாரின் சுருக்க வலிமை ஆகியவற்றின் இறுதித் தேர்வின் அடிப்படையில் நீங்கள் சில பகுத்தறிவுகளைக் கொண்டிருக்க வேண்டும் கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டிருக்க முடியாது தரை மாடிகளுக்குப் பயன்படுத்தப்படுவதற்கும் மேல் மாடிகளுக்குப் பயன்படுத்துவதற்கும் இடையில் உங்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட மாடியில் இந்த அளவுருக்களை மோட்டார் வலிமை மற்றும் அலகு வலிமையை மாற்றுவது நடைமுறையில் இல்லை எனவே பூகம்ப எதிர்ப்புக் குறியீடு 4326 எந்த மண்டலத்தில் நீங்கள் எந்த மோட்டார் பயன்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் இரண்டாவது வெவ்வேறு சுவர்கள் சரியாக வடிவமைக்கப்படுவதால் வடிவமைப்பின் நடைமுறைக் கருத்தாகும் எனவே நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு சுவரையும் வடிவமைக்கும் ஒட்டுமொத்த கட்டமைப்பு இதுவாகும் அதே சுவரின் குறுக்குவெட்டு இறுக்கமான விசையைஅனுபவித்தால் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தையும் வெட்டு அழுத்தங்கள் இருந்தால் ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையையும் சரிபார்க்கலாம் சுவரில் எதிர்பார்க்கப்படுகிறது தேவையின் காரணமாக சுவரில் உள்ள வெட்டு அழுத்தத்தை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட வெட்டு அழுத்தத்துடன் ஒப்பிடுவீர்கள் எனவே கொடுக்கப்பட்ட சுவருக்காக நீங்கள் செய்யும் வடிவமைப்பு சோதனைகளை அது நிறைவு செய்யும் இருப்பினும் அழுத்த அழுத்தமே உங்கள் தேர்வு அலகு மற்றும் மோட்டார் வலிமையை சரியாக நிர்ணயிக்கும் எனவே இது 1905 ஐப் பொருத்தவரை வடிவமைப்பிற்கான அணுகுமுறையின் முடிவுக்கு நம்மைக் கொண்டுவருகிறது குறியீடு மேலும் எதையும் பரிந்துரைக்கவில்லை ஒட்டுமொத்த வடிவியல் பரிசீலனைகளில் சிலவற்றைக் கடைப்பிடிக்க வேண்டிய தேவையுடன் இந்த அடிப்படையை உங்களுக்கு வழங்குகிறது மற்றும் மூன்று அழுத்த நிலைகள் வெட்டு சுருக்க மற்றும் இறுக்கமான விசை ஆகியவை சரிபார்க்கப்பட்டு அவை அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் உள்ளதா என சரிபார்க்கப்பட வேண்டும் நான் இங்கே நிறுத்துகிறேன் அடுத்த விரிவுரையில் எங்கள் வடிவமைப்பு சிக்கல்களைத் தொடர்வோம்